கடந்த வகுப்பில் ட்ரான்ஸ்பார்மர் போலாரிட்டியை பற்றி விவாதித்துக்கொண்டிருந்தோம் இன்று அந்த விவாதத்தை தொடர்வோம் எனவே நாம் கடந்த வகுப்பில் ட்ரான்ஸ்பார்மர் போலாரிட்டி பற்றி பார்ப்போம் ட்ரான்ஸ்பார்மருடைய வோல்டேஜ் போலாரிட்டி மற்றும் கரண்டின் திசை ஆகியவற்றை பெறுவதற்கு இந்த விவாதம் முக்கியமானதாகும் இப்போது ட்ரான்ஸ்பார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி பக்கத்தில் உள்ள வோல்ட்டேஜ் போலாரிட்டி மற்றும் கரண்டின் திசை அதாவது மீண்டும் பிரைமரி கரண்ட் மற்றும் செகண்டரி கரண்ட் எனவே இப்போது கரண்ட் பாயும் திசையின் போலாரிட்டி மாறினால் ட்ரான்ஸ்பர்மேஷன் ரேஷியோ அதாவது n ஐ n ஆல் மாற்ற வேண்டியிருக்கும் இது ஆ அல்லது ஆக இருக்குமா என்பதை எப்படி முடிவு செய்வது இந்த 2 எளிய விதிகளைப் பின்பற்றுவோம் • ஒருவேளை டாட்டட் முனையத்தில் மற்றும் ஆகிய இரண்டுமே பாசிட்டிவாகவோ அல்லது இரண்டுமே நெகட்டிவாகவோ இருந்தால் ட்ரான்ஸ்பார்மர் வோல்டேஜ் சமன்பாட்டில் ஐ பயன்படுத்து அல்லது ஐ பயன்படுத்துக 2 மற்றும் ஆகிய இரண்டுமே டாட்டட் முனையத்திற்குள் உள்ளே செல்லவோ அல்லது வெளியேறவோ செய்யலாம் ட்ரான்ஸ்பார்மர் கரண்ட் சமன்பாட்டில் ஐ பயன்படுத்துக இல்லையென்றால் ஐ பயன்படுத்துக எனவே இந்த இரண்டு விதிகளையும் பயன்படுத்தி4 சாத்தியமான சேர்க்கைகள் உள்ளன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் எனவே கடந்த வகுப்பில் அங்கே 4 சேர்க்கைகள் இருக்கும் என்பது பற்றி விவாதித்தோம் போலாரிட்டி ஒரே மாதிரியாக இருந்தால் இங்கே Here ஏனென்றால் இங்கே ஒன்று டாட்டெட் டெர்மினலுக்கு உள்ளே செல்கிறது மற்றொன்று டாட்டெட் டெர்மினலை விட்டு வெளியே செல்கிறது இங்கே இரண்டாவது விஷயத்தில் ட்ரான்ஸ்பார்மரின் வோல்டேஜ் போலாரிட்டி ஒரே மாதிரியாக இருக்கிறது அதனால்தான் ஆக இருக்கிறது கரண்ட் பாயும் திசை மாறுகிறது அதனால்தான் இங்கே இந்த மூன்றாவது படத்தில் நீங்கள் இங்கே பார்த்தால் வோல்டேஜின் போலாரிட்டி மாறுகிறது அதனால் என்று கிடைக்கிறது கரண்டானது ஏனென்றால் படத்தில் காட்டியுள்ளபடி ஒன்று டாட்டிற்கு உள்ளே செல்கிறது மற்றொன்று டாட்டை விட்டு வெளியே செல்கிறது எனவே இந்த 4 வது விஷயத்தில் வோல்டேஜின் போலாரிட்டி மாறுவதை நீங்கள் காணலாம் எனவே அது இவ்வாறு மாறுகிறது கரண்டும் இங்கே மாறுகிறது ஏனென்றால் ஒன்று டாட்டிற்குள் செல்கிறது மற்றொன்றும் டாட்டின் உள்ளேயே நுழைகிறது ஆக இதைத்தான் நாம் கடந்த வகுப்பில் விவாதித்தோம் இப்போது ட்ரான்ஸ்பார்மர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ட்ரான்பர்மேஷன் சமன்பாடுகளை பயன்படுத்தி ட்ரான்ஸ்பார்மரின் மற்ற அம்சங்களை பற்றி பாப்போம் நாம் இப்போது பிரைமரி பக்க வோல்டேஜை செகண்டரி பக்க வோல்டேஜை பொருத்தும் மற்றும் பிரைமரி கரண்டை செகண்டரி கரண்டை பொருத்தும் வழங்கலாம் எனவே நாம் என்ன சொல்லலாம் இப்போது ட்ரான்ஸ்பார்மரின் பிரைமரி வைண்டிங்கில் உள்ள காம்ப்ளெக்ஸ் பவரை பார்ப்போம் எனவே காம்ப்ளெக்ஸ் பவர் என்ன காம்ப்ளெக்ஸ் பவரானது எனவே பிரைமரி வழங்கிய காம்ப்ளெக்ஸ் பவர் எந்த இழப்பும் இன்றி செகண்டரி வைண்டிங்கிற்கு வழங்கப்படுகிறது என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் ட்ரான்ஸ்பார்மரை இழப்பற்ற கருவியாகவும் ஐடியலாகவும் நாம் கருதுகிறோம் எனவே ட்ரான்ஸ்பார்மர் எந்த பவரையும் உறிஞ்சாது இப்போது இது ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஏனெனில் ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் விஷயத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்பார்மரை இழப்பற்ற கருவியாக எடுத்துக்கொள்வீர்கள் இப்போது இன்புட் இம்பிடன்ஸ் நீங்கள் இன்புட் இம்பிடன்சை பார்த்தால் நீங்கள் பிரைமரி பக்கத்தில் இருந்து பார்த்தால் அது இப்போது நீங்கள் லோடை செகண்டரி பக்கத்தில் இணைத்தால் எனவே நீங்கள் செகண்டரி பக்கத்தில் இணைக்கும்போது அதாவது ஐ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் உங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் எனவே அடிப்படையில் இன்புட் இம்பிடன்சை ரிஃப்ளெக்டேட் இம்பிடன்ஸ் என்றும் கூறலாம் ஏனென்றால் லோடு இம்பிடன்ஸ் ரிப்லெக்ட் ஆவது போலவும் அல்லது பிரைமரி பக்கத்தில் குறிப்பிடுவது போலவும் தோன்றுகிறது சில நேரங்களில் நீங்கள் இலக்கியத்தில் இது பிரைமரி பக்கத்திற்கு ரிப்ளெக்டாகும் லோடு இம்பிடன்ஸ் என்று எழுதப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் எங்காவது அது பிரைமரி பக்கத்தைக் குறிக்கும் லோடு இம்பிடன்ஸ் என்று எழுதப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே இரண்டும் சரியானவை அவ்வாறான நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது லோடு இம்பிடன்ஸ் பிரைமரி பக்கத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதைப் போல மாற்றப்படும் கொடுக்கப்பட்ட இம்பிடன்சை மற்றொரு இம்பிடன்சாக மாற்றுவதற்கான ட்ரான்ஸ்பார்மரின் இந்த திறன் அதிகபட்ச மின் பரிமாற்றத்தை உறுதி செய்யும் ட்ரான்ஸ்பார்மரின் பொருத்தத்திற்கான வழிமுறைகளை நமக்கு இது வழங்கும் இப்போது நாம் இதுவரை விவாதித்த கருத்துக்களைப் புரிந்துகொள்ள ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் தொடர்பான இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இப்போது ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் 2400120 V 9 6 kVA என மதிப்பிடப்பட்டால் செகண்டரி பக்கத்தில் 50 திருப்பங்களைக் கொண்டிருந்தால் டர்ன்ஸ் ரேஷியோவையும் பிரைமரி பக்கத்தின் திருப்பங்களின் எண்ணிக்கையையும் பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்குகளுக்கான கரண்ட் ரேடிங்கையும் நாம் கணக்கிட வேண்டும் இப்போது என்பதால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மரைப் பற்றி பேசுகிறோம் எனவே நீங்கள் டர்ன்ஸ் ரேஷியோவை இவ்வாறு பெறுவீர்கள் எனவே இதை பொறுத்து பிரைமரி பக்கத்தில் உள்ள திருப்பங்களின் எண்ணிக்கை மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏனென்றால் and எனவே திருப்பங்கள் நமக்கு இப்போது கேவிஎ ரேட்டிங் தெரியும் எனவே அதுதான் ட்ரான்ஸ்பார்மர் ரேட்டிங் ஆகும் அதற்காக கரண்ட் வை இப்படி வழங்கலாம் இப்போது ஐடியல் ட்ரான்ஸ்பார்மர் கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட்டை கொண்டிருந்தால் சோர்ஸ் கரண்ட் மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் மற்றும் சோர்ஸால் வழங்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் பவர் ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் 20 ஓம் லோடு இம்பிடன்ஸ் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நாம் முதலில் அந்த லோடு இம்பிடன்சை பிரைமரி பக்கத்திற்கு ரிப்ளெலெக்க்டாகும் வகையில் மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் தான் ரிப்லெக்டெட் இம்பிடன்சாகும் நீங்கள் அதை இப்படி எழுதலாம் இப்போது நீங்கள் இதை பிரைமரி பக்கத்திற்கு ரிப்லெக்ட் செய்யும்போது சர்க்யூட்டின் மொத்த இம்பிடன்ஸ் இவ்வாறு ஆகும் அதனால் எனவே மற்றும் இரண்டுமே புள்ளியிடப்பட்ட டெர்மினலை விட்டு வெளியே செல்வதால் எனவே மைனஸ் n இருந்தபோது இன் விஷயத்தில் நாம் பார்த்ததை விட வித்தியாசமான கோண மதிப்பை நீங்கள் பெற்றிருப்பது இதுதான் இப்போது அடுத்தது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் கரண்ட் வழங்கப்படுகிறது எனவே சோர்ஸ் வோல்டேஜ் நாம் கணக்கிட்ட கரண்ட் ஐ அறிவோம் எனவே காம்ப்ளெக்ஸ் பவரை கண்டுபிடிப்பதற்கு இன் கான்ஜுகேட்டை எடுக்கும் இப்போது 3 பேஸ் சர்க்யூட் பற்றிய அடுத்த தலைப்பிற்கு செல்வோம் எனவே நாம் இப்போது வரை பாடத்திட்டத்தில் விவாதித்தவை அடிப்படையில் சிங்கிள் பேஸ் சர்க்யூட்களுடன் தொடர்புடையது எனவே சிங்கில் பேசில் ஒரு ஜோடி வொயர்கள் மூலம் இணைக்கப்பட்ட 1 ஜெனரேட்டரை கொண்டுள்ளோம் அல்லது அதை டிரான்ஸ்மிஷன் லைன் என்று அழைக்கிறோம் இந்த லைன் லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் இந்த குறிப்பிட்ட படத்தை நீங்கள் கண்டால் இது ஒரு சிங்கிள் பேஸ் ஏசி பவர் அமைப்பாகும் அங்கு வோல்டேஜ் சோர்ஸ் வொயர்களின் உதவியுடன் லோடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே அவற்றை ஒரு ட்ரான்ஸ்மிஷன் லைன் என்று அழைக்கிறோம் இப்போது இங்கே என்பது சோர்ஸ் வோல்டேஜின் ஆர்எம்எஸ் அளவைத் தவிர வேறொன்றுமில்லை மற்றும் என்பது பேஸ் ஆங்கிள் மற்றும் என்பது லோடு இம்பிடன்சாகும் இப்போது ஏசி சோர்ஸானது ஒரே பிரீக்வென்ஸியில் செயல்படும் சர்க்யூட்கள் அல்லது சிஸ்டம்கள் உள்ளன ஆனால் வெவ்வேறு பேஸ்கள் இருக்கலாம் எனவே அவற்றை நாம் பாலி ஃபேஸ் சர்க்யூட் என்று அழைக்கிறோம் எனவே கீழே உள்ள படத்தைக் கண்டால் இடதுபுறத்தில் 3 டிரான்ஸ்மிஷன் லைன்களின் உதவியுடன் லோடுக்கு இணைக்கப்பட்ட 2 வோல்டேஜ் சோர்ஸ்கள் இருப்பதைக் காண்பீர்கள் மற்றும் லோடு மற்றும் ஆகியவையும் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த 2 சோர்ஸ்களை கண்டால் அவற்றில் ஒன்று மற்றொன்று எனவே இரண்டும் ஒரே பிரீக்வென்சியில் இயங்குகின்றன மேலும் வோல்டேஜ் அளவின் ஆர் எஸ் மதிப்பு ஒன்றே ஆனால் ஆங்கிள் வேறுபட்டது எனவே இது அடிப்படையில் நம்முடைய 2 பேஸ் 3 வொயர் அமைப்பாகும் அங்கு நாம் பேஸ்களை அல்லது 2 அளவைக் காண்கிறோம் எனவே 2 வெவ்வேறு பேஸ்கள் இந்த சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன வலதுபுறத்தில் உள்ள இந்தபடத்தில் 4 வொயர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அவற்றை ஏபிசி மற்றும் என் என்று சொல்கிறோம் எனவே இவை எ பேஸ் பி பேஸ் மற்றும் சி பேஸ் என்றும் பின்னர் நியூட்ரல் வொயர் என்றும் சொல்லலாம் இப்போது இந்த 4 வொயர்கள் 3 வோல்டேஜ் சோர்ஸ்களை 3 லோடுகளுடன் இணைக்கின்றன எனவே லோடுகள் மற்றும் ஆகும் வோல்டேஜ் சோர்ஸ்கள் ஒரே பிரீக்வென்சி மற்றும் அதே ஆர்எம்எஸ் வோல்டேஜை கொண்டிருக்கின்றன ஆனால் பேஸ் மதிப்புகள் வேறுபட்டவை எனவே இந்த விஷயத்தில் பேஸ் ஏ யின் பேஸ் மதிப்பு 0 டிகிரி ஆகும் உங்கள் பி பேசில் பேஸ்மதிப்பு மைனஸ் 120 டிகிரி மற்றும் சி இல் உங்கள் பேஸ் மதிப்பை பிளஸ் 120 டிகிரி என்று காண்பீர்கள் மேலும் பேஸ் மதிப்பு மைனஸ் 240 டிகிரி என்று நீங்கள் கூறலாம் எனவே அடிப்படையில் 3 சோர்ஸ்கள் 3 வெவ்வேறு பேஸ் மதிப்புகளைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் 3 பேஸ் 4 வொயர் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் எங்களிடம் 3 பேஸ் அவுட்புட் உள்ளது மேலும் லோடுடன் இணைக்க 4 ட்ரான்ஸ்மிஷன் லைன்கள் தேவைப்படுகின்றன இந்த சந்தர்ப்பங்களில் சோர்ஸ்கள் 1 க்கும் அதிகமாக இருப்பதையும் லோடுகளை இணைக்க லைன்களின் எண்ணிக்கையும் 2 க்கும் அதிகமாக இருப்பதையும் காண்பீர்கள் இப்போது சிங்கிள் பேஸ் சிஸ்டத்திலிருந்து வேறுபட்டது போல முந்தைய ஸ்லைடின் இடது பக்கத்தில் நாம் கண்ட 2 பேஸ் சிஸ்டம் ஜெனரேட்டரால் தயாரிக்கப்படுகிறது அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள 2 சர்க்யூட்களை கொண்டிருக்கும் ஜெனரேட்டரில் காயில்கள் ஏற்பாடு செய்யப்படும் அவை 90 டிகிரி அவுட் ஆப் பேசாக இருக்கும் இருக்கும் 1 காயிலாள் உருவாக்கப்படும் வோல்டேஜ் மற்றொன்றை 90 டிகிரி பின்தங்கியிருக்கும் 3 பேஸ் சிஸ்டம் விஷயத்தில் அதே வழியில் ஜெனரேட்டருக்கு 3 காயில்கள் இருக்கும் எனவே ஒரே ஆம்ப்ளிட்யூடு மற்றும் பிரீகுவென்ஸி கொண்ட 3 வெவ்வேறு சோர்ஸ்கள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் ஆனால் அவை 120 டிகிரி அவுட் ஆப் பேஸ் out எனவே பாலி பேஸ் சிஸ்டத்தில் அதிகமாக நடைமுறையில் உள்ளதும் மிகவும் சிக்கனமானதாக உள்ளது 3 பேஸ் சிஸ்டமாகும் எனவேதான் சாதாரணமாக பவர் சிஸ்டம் நெட்வொர்க்கில் அதிகமாக பவரை 3 பேஸ் சிஸ்டம் வழியாக வழங்கப்படுகிறது நம்முடைய விவாதத்தில் 3 பேஸ் சிஸ்டம் பற்றி விவாதிக்க அதிக கவனம் செலுத்தி முக்கியம் தருவோம் இப்போது 3 பேஸ் சிஸ்டம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் முதலில் நமது வீடுகளில் அல்லது நமது தொழில்துறை நிறுவனங்களில் கிடைக்கும் மின்சக்தி முக்கியமாக 3 பேஸ் பவராகும் வீடுகளில் இந்த 3 பேஸ் பவரின் சிங்கிள் பேஸ்அவுட்புட் உங்களுக்கு இருக்கும் ஆனால் தொழில்துறை ஸ்தாபனத்தில் பெரிய லோடுகளை இயக்க 3 பேஸ் மின்சாரம் வழங்கப்படுவதை நீங்கள் நேரடியாகக் காண்பீர்கள் இவை அனைத்தும் 50 டிகிரி அல்லது 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸில் இயங்குகின்றன இப்போது 3 பேஸ் சிஸ்டத்தில் இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் நிலையானதாக இருக்க முடியும் அதாவது நீங்கள் வோல்டேஜை இயக்கும் போது அல்லது ஜெனரேட்டரிலிருந்து மின்சாரம் உருவாக்கப்படும்போது ஆவெரேஜ் பவராக இருக்கும் பவர் p இன் மதிப்பு எப்போதும் நிலையானதாக இருக்கும் 3 பேஸ் சிஸ்டத்திலிருந்து உருவாக்கப்படும் பவர் நிலையானது என்று நாம் எவ்வாறு கூற முடியும் என்பதை இந்த குறிப்பிட்ட நிகழ்வு உணர்த்தும் பின்னர் நமது பாடத்தில் விவாதிப்போம் இப்போது 3 பேஸ் சிஸ்டம் சிங்கிள் பேஸ் சிஸ்டத்தை விட மிகவும் சிக்கனமானது ஏனெனில் 3 பேஸ் சிஸ்டதிற்கு தேவைப்படும் லைனின் அளவு சிங்கிள் பேஸ் சிஸ்டத்திற்கு தேவையான லைனின் அளவை விட குறைவாக உள்ளது பேலன்ஸ்ட் 3 பேஸ் வோல்டேஜ்களை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்று பார்ப்போம் ஜெனரேட்டரின் குறுக்குவெட்டைப் பார்த்தால் நீங்கள் 3 பேஸ் பவரை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் ஜெனரேட்டரின் ஸ்டேட்டர் பக்கத்தில் 3 செட் வைண்டிங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அடிப்படையில் உங்களிடம் 120 டிகிரி இடைவெளியில் 3 செட் காயில்கள் இருக்கும் மேலும் ஜெனரேட்டரில் சுழலும் மேக்னட் காயில்களை வெட்டும்போது இந்த காயில்களில் வோல்டேஜ் தூண்டப்படும் பொதுவாக இந்த சுழலும் மேக்னெட்கள் பெர்மனண்ட் மேக்னட் அல்லது ஜெனரேட்டரில் சுழலும் மேக்னெட்டை பெறும் வகையில் காயில்களை ஏற்பாடு செய்கிறீர்கள் இந்த 3 வைண்டிங்குகளும் 120 டிகிரி விலகியிருப்பதால் நீங்கள் 3 பேஸ் பவரை அவுட்புட்டாக பெறுவீர்கள் இப்போது இந்த தனி வைண்டிங் அல்லது காயில்களை நீங்கள் படத்தில் மற்றும் எனக் காணலாம் அடிப்படையில் காயில்களை 1 குறிப்பிட்ட பேஸிற்கு 1 செட் ஏற்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் ஏற்பாடு செய்தோம் அவை ஸ்டேட்டரைச் சுற்றி 120 டிகிரி இடைவெளியில் உள்ளன எனவே நீங்கள் எ மற்றும் பி ஐப் பார்த்தால் ஆங்கிள் வேறுபாடு பிசிக்கலாக 120 டிகிரியாக இருக்கும் இதேபோல் பி மற்றும் சி இடையே மற்றும் ஏ மற்றும் சி இடையே 120 டிகிரி இருக்கும் எனவே உங்கள் வைண்டிங்குகள் இப்போது 120 டிகிரி பிசிக்கலாக வேறுபடுகின்றன முதலில் காயிலின் 1 முனையைக் குறிக்கும் ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே நாம் காணக்கூடியது என்னவென்றால் காயிலானது உள்ளே சென்று பின்னர் வெளியே வந்து உள்ளே செல்கிறது என்று நான் கண்டறிந்ததைக் காட்டியதால்நாம் காயிலை சுற்றியிருக்கிறோம் எனவே உங்களுக்கு ஜெனரேட்டரிலிருந்து தேவைப்படும் வோல்டேஜ் அவுட்புட்டை பொறுத்து பல எண்ணிக்கையிலான திருப்பங்களை எடுக்கலாம் இப்போது ரோட்டார் சுழலும் போது நீங்கள் ரோட்டரைச் சுழற்றும்போது மேக்னெட்டிக் பீல்ட் இந்த காயில்களிலிருந்து வரும் ப்ளக்ஸை வெட்டுகிறது மற்றும் வோல்டேஜை இந்த காயிகளில் தூண்டும் இப்போது காயில்கள் 120 டிகிரி இடைவெளியில் வைக்கப்படுவதால் காயில்களில் உள்ள இண்டியுஸ்ட் வோல்டேஜ் அளவுகளில் சமமாக இருக்கும் ஆனால் அவை 120 டிகிரிக்கு வெளியே இருக்கும் எனவே நீங்கள் பார்க்கும் தருணத்தில் மேக்னட் காயிலின் பேஸ்சை வெட்டுகிறது எனவே அது காயில் காயில் எ இல் வோல்டேஜ் கட்டமைக்கப்படுவதைக் காண்போம் எனவே எப்போது நீங்கள் எ இலிருந்து தொடங்கினால் நீங்கள் பி க்குச் சென்றால் 120 டிகிரிக்குப் பிறகு வோல்டேஜ் காயிலில் உருவாகத் தொடங்கும் என்று பொருள் எனவே பி காயிலில் வோல்டேஜ் உருவாக்கத் தொடங்குவதை இப்போது நீங்கள் காண்பீர்கள் இதேபோல் மற்றொரு 120 டிகிரிக்குப் பிறகு வோல்டேஜ் இப்போது சி காயிலில் கட்டமைக்கப்படுவதைக் காண்பீர்கள் எனவே இப்போது இந்த 3 பேஸ்களும் 120 டிகிரி இடைவெளியில் உள்ளன மற்றும் தனிப்பட்ட காயிலில் நீங்கள் காணும் அவுட்புட் கிட்டத்தட்ட சைனூசாய்டல் ஆகும் இப்போது இரண்டு காயில்களையும் ஒரு சிங்கிள் பேஸ் ஜெனரேட்டராக ஏற்பாடு செய்ய முடியும் என்பதால் 3 பேஸ் ஜெனரேட்டர் சிங்கிள் பேஸ் மற்றும் 3 பேஸ் லோடுகளுக்கு மின்சாரம் வழங்க முடியும் எனவே இந்த எண்ணிக்கையை நீங்கள் கண்டால் இந்த 3 காயில்கள் இண்டிபெண்டண்ட் காயில்களாகும் எனவே அவற்றை 3 இண்டிபெண்டண்ட் சோர்ஸ்களாக நீங்கள் கருதலாம் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது 3 வெவ்வேறு வோல்டேஜ் சோர்ஸ்கள் இருப்பதாகத் தோன்றும் வகையில் அவற்றை ஏற்பாடு செய்யலாம் எனவே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் ஜெனரேட்டர் ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கில் நீங்கள் எ பேஸ் பி பேஸ் மற்றும் சி ஆகியவற்றை 3 இண்டிபெண்டண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்களாக கருதலாம் மேலும் உங்கள் ஜெனரேட்டரிலிருந்து நியூட்ரல் வெளியே வந்தால் 3 பேஸ் ஏற்பாட்டில் 3 சிங்கிள் பேஸ்களை உருவாக்கலாம் எனவே நியூட்ரல் மற்றும் எ 1 பேஸையும் பி மற்றும் என் மீண்டும் மற்றொரு பேசை உருவாக்கும் மற்றும் சி மற்றும் என் மற்றொரு பேசை உருவாக்கும் எனவே இப்போது உங்களிடம் 3 பேஸ் சிஸ்டம் இருக்கும் இது உங்களுக்கு 3 இண்டிபெண்டண்ட் சிங்கிள் பேஸ் அமைப்புகளையும் கொடுக்கும் உங்களிடம் 3 பேஸ் மற்றும் 4 வொயர் சிஸ்டம்கள் இருந்தால் இது பொதுவாக தெரியும் இப்போது உங்களிடம் 3 பேஸ் மற்றும் 3 வொயர் சிஸ்டம் இருந்தால் டெல்டா போன்று இணைக்கப்பட்ட ஏற்பாடு போல தோற்றமளிக்கும் வகையில் சோர்ஸ்களை ஏற்பாடு செய்வீர்கள் நாம் இப்போது ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்ட அதாவது வய் முறையில் இணைக்கப்பட்ட வோல்டேஜை கருதுவோம் எனவே இவை முறையே லைன் எ பி சி மற்றும் நியூட்ரளுக்கு நியூட்ரல் இடையே இருக்கும் வோல்டேஜ் ஆகும் எனவே உங்களிடம் பேஸ் வோல்டேஜ்களாக மற்றும் ஆகியவை இருக்கும் எனவே என்பது மற்றும் க்கு இடையில் இருக்கும் வோல்டேஜ்தானே தவிர வேறேதுமில்லை மற்றும் லைன் என்பது மற்றும் க்கு இடையில் இருப்பதாகும் மற்றும் என்பது மற்றும் க்கு இடையில் இருப்பதாகும் எனவே இந்த வோல்டேஜ்கள் நியூட்ரளை பொறுத்து நீங்கள் எடுத்ததால் அவற்றை பேஸ் வோல்ட்டேஜ் என்றுஅழைக்கப்படுகிறது எனவே இந்த வோல்டேஜ் சோர்ஸ்களுக்கு ஒரே ஆம்ப்ளிடியுட் மற்றும் பிரீக்குவென்சி மற்றும் அவை ஒன்றுக்கொன்று 120 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ஆக இருந்தால் அந்த வோல்டேஜை பேலன்ஸ்டு வோல்டேஜ் அழைக்கப்படுகிறது எனவே பேலன்ஸ்டு அவுட்புட் வோல்டேஜிர்கான வரைமுறை என்னவென்றால் அவற்றின் வோல்டேஜ் அளவுகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் மற்றும் பிரீக்குவென்சி ஒரே இருக்க வேண்டும் மற்றும் அவையனைத்தும் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது நம்முடைய அனைத்து வோல்டேஜ்களும் 120 டிகிரி விலகியிருக்கும் எனவே நீங்கள் இந்த ஏற்பாட்டை பார்த்தால் நீங்கள் எளிதாக கூறலாம் எனவே நீங்கள் வோல்டேஜை ஏதோ ஒரு பாயிண்டில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்டிலிருந்து எடுத்துக்கொண்டால் வோல்டேஜின் தொகை 0 வாக இருக்கும் எனவே எந்தவொரு பாயிண்டிலிருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் வோல்டேஜின் மதிப்பு மற்றும் பேலன்ஸ்ட் சிஸ்டத்திற்கான மற்றொரு வரைமுறையாகும் இது பேசர் வடிவில் இருக்கிறது ஆனால் மேக்னிட்டியுட் வடிவில் இருக்கும் நமக்கு அது ஒரே ஆம்ப்ளியுடில் கிடைக்கும் எனவே பேலன்ஸ்ட் பேஸ் வோல்டேஜ்களின் மேக்னிட்டியுட் சமமாக இருக்கும் ஆனால் அவை ஒன்றுக்கொன்று 120 டிகிரிக்கு அவுட் ஆப் பேஸ் ஆக இருக்கும் எனவே இந்த வோல்டேஜ்கள் 120 டிகிரிக்கு அவுட் ஆப் பேஸ் ஆக இருப்பதால் இந்த பேஸ் களை 2 சாத்தியமான சேர்க்கைகளில் ஏற்பாடு செய்யலாம் இருபோன்ற ஒரு ஏற்பாடு ஸ்லைடில் காண்பிக்கப்பட்டுள்ளது அங்கே ஐ 120 டிகிரிக்கு லீட் செய்கிறது மற்றும் ஐ 120 டிகிரிக்கு லீட் செய்கிறது எனவே நீங்கள் என்ன எழுதலாமென்றால் எனவே என்பது பேஸ் வோல்டேஜின் எபெக்டிவ் அல்லது ஆர்எம்எஸ் வேல்யூவாகும் எனவே இங்கே பவர் சிஸ்டத்தில் ஆர்எம்எஸ் வேல்யூவை பயன்படுத்துவது ஒரு பொதுவான பாரம்பரியமாகும் எனவே இந்த மாடியுளில் கூட இந்த விவாதத்தில் தனியாக குறிப்பிடாதவரை வோல்டேஜ் மற்றும் கரண்டை ஆர்எம்எஸ் வேல்யூவாகவே கருதுவோம் எனவே நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் பேஸ் அரேஞ்சுமென்டில் நமக்கு எபிசி சீக்குவென்ஸ் அல்லது பாசிடிவ் சீக்குவென்ஸ் கிடைக்கும் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் போது ஆகியவை ஏர்கேப் ப்ளக்ஸ் சுழலும் திசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த வகையில் நீங்கள் அடிப்படையில் பார்த்தால் ரோட்டார் மற்றும் ஸ்டேட்டர் 1 ஃப்ளக்ஸை உருவாக்கும் இது இந்த பேஸ்களின் சுழற்சியை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் பார்க்கும் ம் எதிரெதிர் திசையில் அமைக்கப்படும் எனவே அந்த வகையில் நீங்கள் ஏற்பாடு பேஸ் ஏற்பாட்டின் எபிசி சீக்குவென்ஸ் என அழைக்கப்படுகிறது அல்லது பேஸ்களின் பாசிட்டிவ் சீக்குவென்ஸ் ஏற்பாடு என்று அழைக்கலாம் எனவே ஐ லீட் செய்கிறது என்பதை இங்கே பார்த்தோம் இது ஐ இந்த சீக்குவென்சில் லீட் செய்கிறது ரோட்டாரை இந்த படத்திலிருந்து பார்க்கும்போது அது எதிரெதிர் திசையில் சுழல்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது இந்த பேஸ் சீக்குவென்ஸ் பேஸ் வோல்டிஜின் நேரத்தை பொறுத்து அவற்றின் பீக் வேல்யூவை அடையும் வரிசையாகவும் கருதப்படலாம் எனவே அரேஞ்மண்ட் எபிசி போன்றது என்றால் எனவே முதலில் எ அதன் பீக் வேல்யூவை எட்டும் பின்னர் பி அதன் பீக் வேல்யூவை எட்டும் பின்னர் சி இந்த பேஸ் அரேஞ்மண்ட்டில் அதன் பீக் வேல்யூவை எட்டும் இப்போது ஐ லீட் செய்யும் மற்றொரு பேஸ் சேர்க்கை உள்ளது இது ஐ வழிநடத்துகிறது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன எழுதலாம் எனவே இங்கே இப்போது நீங்கள் எசிபி சீக்குவென்ஸை ஒரு நெகட்டிவ் சீக்குவென்ஸ் என்று அழைக்கிறீர்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஐ லீட் செய்கிறது மற்றும் ஐ 120 டிகிரி லீட் செய்கிறது இப்போது எனவே ரோட்டரில் ரோட்டார் சுழலும் போது சீக்குவென்ஸ் உருவாக்கப்படுகிறது அது கடிகார திசையில் சுழலும் எனவே இங்கே இப்போது நீங்கள் கணக்கிட்டால் எனவே பேசர் வரைபடத்தில் பேசர் நிலையான புள்ளியைக் கடந்து செல்லும் ஆர்டரால் பேஸ் சீக்குவென்ஸ் தீர்மானிக்கப்படுகிறது எபிசி ஒரு பாசிட்டிவ் சீக்குவென்ஸாகவும் எசிபி நெகட்டிவ் சீக்குவென்ஸாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த புள்ளியில் நாம் இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம் இந்த 3 பேஸ் நெட்வொர்க் தொடர்பான நம்முடைய விவாதம் அடுத்த அமர்விலும் தொடரும்